கணினி நெட்வொர்க்குகள் மற்றும் இணைய நெறிமுறைகளில் விவாதத்தைத் தொடருவோம் நாங்கள் முதன்மையாக பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறைகளைப் பற்றி விவாதிப்போம் இன்று நாம் முதன்மையாக ஹெச் எல் மற்றும் டெல்நெட் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவோம் எல் ஒரு நெறிமுறை அல்ல என்றாலும் அது ஒரு மொழி ஆனால் அது ஹெச் பி உடன் வருகிறது எனவே ஹெச் எல் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவது நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் உங்களில் பெரும்பாலோர் ஏற்கனவே ஹெச் எல் தெரிந்திருக்கலாம் ஆனால் முழுமையின் பொருட்டு ஹெச் எல் நெறிமுறையை விரைவாக விவாதிப்போம் முந்தைய சொற்பொழிவுகளில் நாம் கண்டவை என்ன இது முதன்மையாக ஒரு கிளையன்ட் சேவையக மாதிரியாகும் அங்கு சேவையகம் கணினியின் ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்தில் சில கணினியில் செயலில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்தில் ஒரு சேவையக நிரல் செயலில் இருப்பதைப் போலவும் பிற கணினியிலிருந்து அல்லது அதே அமைப்பிலிருந்து கிளையன்ட் அந்த சேவைக்காக சேவையகத்தைக் கோருகிறது முதன்மையாக எந்த வாடிக்கையாளருக்கும் வாடிக்கையாளர் சர்வர் முன்னுதாரணம் ஆனது இந்த வகை ஐந்து உறுப்பு அல்லது ஐந்து டூப்பிள் அங்கு இருக்க வேண்டும் ஒரு சர்வர் ஐபி சர்வர் போர்ட் வாடிக்கையாளர் ஐபி வாடிக்கையாளர் துறைமுகம் மற்றும் இந்த நெறிமுறை எண் அல்லது வரைமுறை ஐடி இந்த ஐந்து இருக்கும் அவற்றில் ஏதேனும் வேறுபட்டது ஒரு தனித்துவமான வகை இணைப்பைக் கொடுக்கும் அதனால்தான் ஒரே உலாவியின் மூலம் ஒரே சேவையகத்திலிருந்து பல பக்கங்களைத் திறந்தாலும் ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட இணைப்பைப் பார்ப்பது போன்ற ஒரு பக்கத்தை நீங்கள் கோருகிறீர்கள் என்பது ஒருபோதும் நடக்காது நீங்கள் ஒரு உலாவியில் கிளிக் செய்தால் அது மற்ற உலாவியில் வரும் அது இந்த ஐந்து டூப்பிள் முடிவு எவ்வளவு என்று இணைப்பின் முழு தனித்தன்மை நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது விஷயங்களில் எங்கும் இருக்கக்கூடும் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கிங் முன்னுதாரணம் விஷயத்தை கவனித்துக்கொள்கிறது எனவே சில தகவல் தொடர்புகள் சில இணைப்பு சார்ந்தவை ஒருவித டிசிபி வகை நெறிமுறைகள் உள்ளன மற்றும் சில விஷயங்கள் தொடர்பற்றவை யுடிபி வகை நெறிமுறைகள் உள்ளன இந்த அடுக்கின் அழகு அல்லது அடுக்கு நுட்பம் என்னவென்றால் ஒவ்வொரு அடுக்கும் அடிப்படையில் அந்த அடுக்கில் அதன் சகாக்களின் செயல்பாட்டுடன் மட்டுமே அக்கறை செலுத்துகிறது நம்பகமான சேவையை ஆதரிக்காத 'n' அடுக்கு இருந்தால் அடிப்படை அடுக்குகளால் கவனித்துக்கொள்ளப்பட்ட மீதமுள்ள விஷயங்கள் உள்ளன நம்பகத்தன்மையைப் பெறுவதற்கு மேல் அடுக்கு முதலியவற்றில் கவனித்துக் கொள்ள எனக்கு வேறு வழிமுறை இருக்க வேண்டும் அதாவது அடுக்கு முதல் அடுக்கு நிகழ்வு என்ற வகையில் சகாக்கள் அந்த நிகழ்வில் மட்டுமே அடுக்கில் பேசுகிறார்கள் எனவே நாம் ஹெச் நெறிமுறையின் வகை பார்த்தால் ஹைபர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் முதன்மையாக வலை ஆவணத்தை பிணையத்தில் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது நாம் ஒரு அர்த்தத்தில் உணரப்படுவது என்னவெனில் அது இந்த டபில்யு உலகளாவிய வலை உணர்தல் அடிப்படை அடித்தளமாகும் எனவே முழு உலகளாவிய வலை முக்கிய விஷயங்களில் ஒன்றான ஹெச் நெறிமுறையில் நடப்பதாகும் இணைய உலாவி மற்றும் வலை சேவையகத்திற்கு இடையிலான தகவல்தொடர்புக்கு துணைபுரிவது ஹெச் எனவே இங்கே நாம் சொல்வது ஹெச் சேவையகம் மற்றும் ஹெச் உலாவி ஆனது வாடிக்கையாளர்கள் மற்றும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது மொஸில்லா அல்லது குரோம் அல்லது போன்ற வாடிக்கையாளர்கள் உலாவி முதன்மையாக ஹெச் கிளையன்ட் ஆகும் சேவையகம் விஷயத்தின் மறு முனையாகும் இது ஒரே கணினியில் இருக்கலாம் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கலாம் வேறு பிணையத்தில் இருக்கலாம் வெவ்வேறு இயந்திரம் மற்றும் எதுவுமே சரியானது ஒரே விஷயம் என்னவென்றால் அது விஷயத்திற்கு இடையில் ஒருவித தொடர்பைக் கொண்டிருக்க வேண்டும் வலை உலாவி என்பது பொதுவாக ஒரு ஹெச் சேவையகம் என அழைக்கப்படுகிறது அல்லது ஹெச் சேவையகம் வலை உலாவி என குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் ஹெச் கிளையண்ட் ஒத்ததாக உள்ளது வலை சேவையகம் ஒரு ஹெச் சேவையகம் மற்றும் வலை உலாவி ஹெச் கிளையன்ட் ஆகும் ஒரு பொதுவாக அறியப்பட்ட ஹெச் கிளையண்ட் முக்கியமாக இரண்டு பதிப்புகளைக் கொண்டிருக்கிறது ஒன்று ஹெச் 0 இது ஆர் சி 1945 குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஆர்வமுள்ளவர்கள் ஆர் சி ஐத் திறந்து இந்த வரையறை எவ்வாறு உள்ளது என்பதைக் காணலாம் 1 1 ஆக இருக்கும் ஆர் சி 2616 ஹெச் பதிப்பு 1 1 இயல்புநிலையாக ஒரு தொடர்ச்சியான இணைப்பைக் குறிப்பிடுகிறது இல்லையெனில் இணைப்பு தொடர்ந்து இல்லை எனவே ஹெச் என்பது விநியோகிக்கப்பட்ட ஹைப்பர் மீடியா தகவல் அமைப்புக்கு தேவையான இலேசான மற்றும் வேகத்துடன் கூடிய பயன்பாட்டு நிலை நெறிமுறை இப்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் நெட்வொர்க் முழுவதும் தகவல் அல்லது தரவைப் பரிமாறிக் கொள்ளும்போது அது குறைந்த எடையுடன் இருக்க வேண்டும் முதலில் எல்லா குணாதிசயங்களும் விநியோகிக்கப்படுகின்றன பன்முக அமைப்புகள் தரவை சேமித்து வருகின்றன மேலும் அலைவரிசையில் அல்லது முதுகெலும்பு அலைவரிசையில் ஒரு கட்டுப்பாடு உள்ளது எனவே அந்த முகவரிக்கு பொருட்டு லேசான தன்மை மற்றும் விநியோக ஹைபர்டெக்ஸ்ட் தகவலுக்கு தேவையான வேகம் தேவை ஏன் இந்த ஹைப்பர்மீடியா வகை தகவல் நான் சில பொதுவான பிரதிநிதித்துவத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அதனால் அது எளிதில் இயங்க முடியும் டி கரக்பூர் வலைத்தளம் அல்லது வலை சேவையகத்தில் எவ்வாறு தரவு சேமிக்கப்படுகிறது இதில் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பது போல எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை இதேபோல் உங்கள் நிறுவனத்தில் வலை சர்வரில் எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அல்லது மற்றவர்களும் இல்லை பியில் ஏதேனும் வலை சேவையகத்தில் நான் வைத்திருக்கும்போது தரவை விநியோகிப்பதே அடிப்படை யோசனை அது மட்டும் என் நுகர்வுக்காக அல்ல ஆனால் உலகின் பிற பகுதிகளுக்கு நான் காட்ட விரும்புவதைப் பார்க்க வேண்டும் இவற்றை அடைவதற்கு ஒருவிதமான வடிவமைத்தல் இருக்க வேண்டும் அங்கு எளிதில் பாகுபடுத்தக்கூடியது இதை நாம் குறுக்கிடலாம் விளக்கலாம் அல்லது மிக எளிதாக அலசலாம் எனவே இந்த ஹெச் ஒரு அடிப்படையில் கொடுக்கிறது அது ஒரு நெறிமுறை மற்றும் ஆதரவுகள் தருபவை எனவே போக்குவரத்து சுதந்திரம் என்பது போக்குவரத்து அடுக்கு சுதந்திரத்தை அடிப்படையாகக் கொண்டது அது பொதுவாக டிசிபி இணைப்பில் நடைபெறும் என்றாலும் ஹெச் இணைப்பு இயல்பாக வருகிறது எவ்வாறாயினும் நெறிமுறை தானே குறிப்பிட்ட போக்குவரத்து அடுக்கைப் பொறுத்தது அல்ல நெறிமுறை தானே இந்த போக்குவரத்து அடுக்கு என்று குறிப்பிடப்படாதபோது இந்த போக்குவரத்து அடுக்கு கட்டாயமாகும் ஆனால் பிரதான நெறிமுறை பிரதான அடிப்படை நெறிமுறை அல்லது இயல்பாகவே நாம் கருதுகிறோம் ஒரு இணைப்பு சார்ந்த அல்லது டி வகை இணைப்பு போக்குவரத்து அடுக்கில் உள்ளது அந்த ஹெச் முயற்சிக்கிறது ஹெச் கவனித்துக்கொள்வது அடிப்படையில் எந்தவொரு போக்குவரத்து அடுக்கிலும் வேலை செய்கிறது ஆனால் முதன்மையாக டி முதன்மையான நெறிமுறையாகும் எனவே இது ஒரு எளிய கட்டமைப்பாக உள்ளது ஒரு வாடிக்கையாளர் ஒரு கோரிக்கையை அனுப்புகிறார் சேவையகம் ஒரு பதிலை அளிக்கிறது அது தட கோரிக்கை ஒற்றை டி இணைப்பு மூலம் பல கோரிக்கை பதில் பரிமாற்றங்களை ஹெச் ஆதரிக்க முடியும் எனக்கு ஒரு போக்குவரத்து அடுக்கு இணைப்பு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இணைப்பில் பல கோரிக்கை பதிலளிப்பு பரிமாற்றங்களை ஹெச் ஆதரிக்க முடியும் க்கான நன்கு அறியப்பட்ட துறைமுகம் போர்ட் 80 போர்ட் முன்னிருப்பாக நீங்கள் எதையும் குறிப்பிடவில்லை என்றால் போர்ட் 80 ஆனால் மற்ற துறைமுகங்கள் பயன்படுத்த முடியும் எனவே நீங்கள் மீண்டும் விஷயத்திற்கு திரும்பி வந்தால் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் உலாவியில் விசையை தட்டச்சு செய்யும் போது "www iit kgp dot ac dot in" அல்லது "www nptel" என்று சொல்லுங்கள் அல்லது "nptel dot iitm dot ac dot in "அல்லது ஏதாவது" nptel dot iit kgp ac dot in " எனவே இந்த உலாவி அல்லது கிளையண்ட் என்ன செய்கிறது அது அடிப்படை இது ஒரு பெயரை தொடர்பு கொள்ள முடியாது எனவே எல்லா பெயர்களிலும் முதலாவது ஐபி முகவரியாக மாற்றப்படுகிறது நீங்கள் எதையும் குறிப்பிடாததால் மற்றும்இயல்புநிலையாக இது போர்ட் 80 ஐ துறைமுக உரிமையாக எடுக்கும் இல்லையெனில் நீங்கள் துறைமுகத்தை குறிப்பிட வேண்டும் xyz dot com colon போர்ட் 7126 ஐக் குறிப்பிட வேண்டும் அதாவது அது அந்த துறைமுகத்தைத் தாக்கியது என்று குறிப்பிடுகிறீர்கள் முன்னிருப்பாக ஹெச் சேவையகமாக 80 ஐ போர்ட் செய்ய வேண்டும் எனவே இது இயல்புநிலை துறைமுகமாகும் மற்ற துறைமுகங்களும் நன்றாகப் பயன்படுத்தப்படலாம் எனவே ஒட்டுமொத்த கட்டிடக்கலைக்கு www ஒரு அடிப்படையாகும் எனவே உலகளாவிய வலையைப் பார்த்தால் இது விநியோகிக்கப்படுகிறது இது ஒரு விநியோகிக்கப்பட்ட கிளையன்ட் சேவையக சேவையாகும் இதில் ஹெச் கிளையன்ட் உலாவி ஒரு ஹெச் சேவையகத்திலிருந்து ஒரு சேவையை அணுக முடியும் கிளையன்ட் சேவையக சேவையாகும் அங்கு இதனால் கிளையன்ட் உள்ளன என்றால் கட்சிகள் யார் வாடிக்கையாளர் சேவையகம் ஒரு யு எல் அல்லது சீரான வள இருப்பிடம் மற்றும் குக்கீகள் உள்ளன குக்கீகள் முதன்மையாக உங்கள் முந்தைய தரவை நினைவில் வைத்திருக்கின்றன அல்லது இது உங்கள் அமர்வை பராமரிக்க உதவுகிறது ஆனால் முதன்மையாக நீங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு இணைப்புக்கான ஒரு யு எல் தேவை கிளையன்ட் அல்லது கோரிக்கைக்கான உலாவி மற்றும் பதிலளிப்பதற்கான சேவையகம் தேவை எனவே நீங்கள் விஷயத்தைப் பார்த்தால் வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட தளத்திற்கான கோரிக்கையை அனுப்புகிறார் ஒரு வலைப்பக்கத்தை திரும்பப் பெறுகிறார் இது பிற வலைப்பக்கத்துடன் இணைப்பிற்கான இணைப்பைக் கொண்டிருக்கலாம் இது திரும்பப் பெறுகிறது எனவே இது வலைப்பக்கங்களைக் குறிக்கும் வகையில் செல்கிறது இது பொதுவாக உள்ளது மற்றும் இது எந்த வகையான இணைப்பு முதலியனவாக இருக்கலாம் உலாவி பார்வையில் நாம் கொஞ்சம் பார்த்தால் உலாவி முடிவில் என்ன அதில் என்ன இருக்கிறது இது ஒரு கட்டுப்படுத்தியைக் கொண்டுள்ளது இது ஆதரிக்க வெவ்வேறு வகையான நெறிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் அதாவது ஹெச் பி டெல்நெட் எஸ்எம் பி மற்றும் விஷயங்கள் வகை இது ஒரு சாதாரண ஹெச் எல் பக்கம் அல்லது நிலையான பக்க வகை விஷயங்களாக இருந்தால் அது கட்டுப்படுத்தி வெற்றி பெற்றால் அது சென்று பொருட்களைப் பெறுகிறது அங்கு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்க முடியும் அது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் இது ஒரு மாறும் தன்மை கொண்ட விஷயங்களைக் கொண்டுவருகிறது அல்லது பிற ஜாவா நிரல்கள் உள்ளதில் ஜாவா ஒன்று உங்களால் முடியும் என்று நாங்கள் சொல்வது என்னவென்றால் நீங்கள் நிரல் நிலை அல்லது ஒருவித ஏபிஐ நிலை விஷயங்களை வைத்திருக்க முடியும் எனவே நீங்கள் பக்கத்தைப் பெற ஒரு பக்கத்தை நீங்கள் கோருகிறீர்கள் ஒன்று நீங்கள் சேவையக தளத்தில் இயங்குகிறீர்கள் நீங்கள் எதையாவது இயக்குகிறீர்கள் கிளையன்ட் தளத்தின் பிரதிபலிப்பு சரியாக உள்ளது நான் ஒரு ரோல் எண்ணை அனுப்புகிறேன் தரவரிசையைப் பெறுகிறேன் நான் ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கு எண்ணை அனுப்புகிறேன் விஷயங்களின் சில நிலை அறிக்கையைப் பெறுகிறேன் அதைப் ஒரு வழியாக பார்க்க முடியும் நான் ஒரு ரோல் எண்ணை உள்ளிடுவதைப் போல கிளையன்ட் முடிவில் சரிபார்க்க வேண்டிய சில வகையான விஷயங்கள் போன்ற பிற விஷயங்களும் இருக்கலாம் பொதுவாக ரோல் எண் மட்டுமே என்று கூறுங்கள் நீங்கள் எண் உள்ளிட வேண்டும் ஆனால் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு எழுத்துக்குறி தொகுப்பை உள்ளிடுகிறீர்கள் அல்லது ஒரு எழுத்தை வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தவறான விஷயம் என்று அது கூறுகிறது கிளையன்ட் முடிவில் என்னால் செய்ய முடியும் இந்த முழு விஷயத்தையும் சேவையகத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை அதைச் சரிபார்த்து அதை மீண்டும் ப்ளாஷ் செய்யுங்கள் நான் ஒரு கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் அல்லது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் வைத்திருக்க முடியும் அந்த விஷயங்களை ஹெச் நெறிமுறை ஆதரிக்கிறது எல் ஐ நாம் அனைவருக்கும் தெரியும் இது ஒரு நெறிமுறை கோலோன் பெயர் என்றால் அல்லது ஐபி கோலோன் துறைமுகம் ஸ்லைஸ் பாதையில் நீங்கள் அணுக விரும்பும் இடம் இயல்பாக இல்லை என்றால் அது ஒரு போர்ட் 80 என்றால் போர்ட் தேவையில்லை ஆக இருக்க முடியும் பி ஆக இருக்க முடியும் இந்த வகை விஷயங்களை ஆதரிக்கும் எந்த நெறிமுறையும் இல்லை இது ஒரு ஒருங்கிணைந்த வள இருப்பிடம் அல்லது சீரான வள இருப்பிடமாகும் இது ஒட்டுமொத்த கட்டமைப்பாகும் இது ஏற்கனவே எங்களுக்குத் தெரியும் உங்கள் ஹெச் நெறிமுறை ஹெச் சேவையகம் வேறு சில துறைமுகத்தில் இயக்கத்தில் இருந்தால் நீங்கள் போர்ட் எண் கொடுக்க வேண்டும் பொதுவாக வலை ஆவணத்தை மூன்று பரந்த வகைகளாக தொகுக்கலாம் ஒன்று நிலையானது நீங்கள் கோரி பக்கத்தைப் பெறுங்கள் ஒன்று மாறும் ஏதாவது செயல்படுத்தப்பட்டு பக்கத்தைப் பெறுமாறு கோருகிறீர்கள் ஒன்று செயலில் உள்ளது இது உலாவியின் உங்கள் பக்கத்தில் உள்ளது அதாவது உலாவி முடிவில் சில சோதனை அங்கீகாரம் சில செயலாக்கம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நிலையான பக்கத்தைப் போலவே நிலையான பக்கத்தையும் நீங்கள் கோருகிறீர்கள் ஒரு பொதுவானதைப் போல டைனமிக் விஷயத்தில் எங்களுக்கு பொதுவான நுழைவாயில் இடைமுகம் அல்லது சிஜிஐ என்ற கருத்து உள்ளது இதன் மூலம் நான் ஒரு கோரிக்கையை வைத்திருக்க முடியும் அதன் அடிப்படையில் ஹெச் எல் பக்க டைனமிக் ஹெச் எல் பக்கம் எழுதப்பட்டுள்ளது நிலையான பக்கத்தில் நான் எதையாவது கோருகிறேன் மாணவர் ரோல் எண்ணுடன் கோரிக்கையை அனுப்புகிறேன் மாணவர் ரோல் எண் தொடர்பான தரவை ஒரு ஹெச் எல் ஆவணமாக திரும்பப் பெறுகிறேன் மாணவர் ரோல் எண் மாறினால்இந்த ஆவணமும் மாறுகிறது அது ஒரு மாறும் தன்மை உள்ளது வேறு அர்த்தத்தில் மறுமுனையில் சில நிரல் இயங்க வேண்டும் உங்கள் கோரிக்கையின் அடிப்படையில்இது ஒரு பக்கத்தை இயக்குகிறது மற்றும் உருவாக்குகிறது மற்றும் திரும்பும் இது விஷயங்களின் மாறும் தன்மை பொதுவான நுழைவாயில் இடைமுகம் அல்லது சிஜிஐ அல்லது சிஜிஐ நிரலாக்கத்தைப் பயன்படுத்துவது மிகவும் பிரபலமான நுட்பமாகும் மாறும் ஆவணம் கூட சில நேரங்களில் நாம் ஒரு சர்வர் சைடு ஸ்க்ரிப்டை என்று குறிப்பிடுகிறார்கள் எல் ஆவணத்திற்குள் ஒரு ஸ்கிரிப்டை இயக்குகிறது' இது காரியத்தை இயக்கும் மற்றும் டைனமிக் ஹெச் எல் விஷயத்தை உருவாக்குகிறது சேவையக பக்க ஸ்கிரிப்ட் சேவையக முடிவில் உள்ளது இதேபோல் கிளையன்ட் பக்கத்தில் இருக்கும் செயலில் உள்ள ஆவணம் ஆக இருக்கலாம் அல்லது நாங்கள் சொல்வது அது கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்ட் நான் கிளையன்ட் பக்கத்தில் ஒரு ஜாவா ஆப்லெட்டை இயக்க முடியும் அது செயல்படுத்தப்படுகிறது நான் விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன் அது ஒரு ஆப்லெட்டைத் தருகிறது மற்றும் ஆப்லெட் கிளையன்ட் பக்கத்தில் செயல்படுத்தப்படுகிறது இந்த வகையான விஷயங்கள் செயலில் உள்ள ஆவணமாகும் உங்கள் வேண்டுகோளின் அடிப்படையில் ஒரு நிலையான ஆவணமல்ல ஆப்லெட் திரும்பி வந்து அது தொடர்ந்து இயங்குகிறது இதுவும் ஒரு செயலில் உள்ள பக்கம் அல்லது மாறும் தன்மை அல்லது அதற்கு பதிலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வைத்திருக்க முடியும் அது இங்கேயே செயல்படுத்தப்படும் இது சில அடிப்படை நிலை அங்கீகாரத்திற்கு பயன்படுத்தப்படலாம் இது செல்லுபடியாகும் எழுத்துக்குறி தொகுப்பா அல்லது ஒருவிதமான அந்த வகையான விஷயங்களை விஷயத்தை மாற்றாமல் கிளையன்ட் முடிவில் ஸ்கிரிப்ட்டில் செய்ய முடியும் கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்ட்கள் மற்றும் அதைச் செய்யும்போது செயலில் உள்ள ஆவணங்கள் எனவே சேவையக கிளையன்ட் பக்கத்தில் நாம் ஏதாவது இயங்கும் போதெல்லாம் செயலில் உள்ள ஆவணம் அது செயலில் உள்ள ஆவணம் என்று குறிப்பிடப்படுகிறது நீங்கள் சர்வர் பக்கத்தில் ஏதாவது இயங்கும் மற்றும் மாறும் ஹெச் எல் அதன் ஒரு மாறும் திரும்ப வரும் அது ஒன்றுமில்லை என்று சரிபார்க்கப்படுகிறது நீங்கள் ஒரு பக்கத்தைக் கோருகிறீர்கள் வெளியீட்டைப் பெற்று திரையில் காண்பிக்கப்படும் பக்கத்தையும் அதன் நிலையான பக்கத்தையும் பெறுங்கள் பின்னர் எங்களிடம் ஒரு நிலையான ஆவணம் உள்ளது எனவே விஷயத்திற்குத் திரும்பி வருவது ஹெச் என்பது ஒரு கோரிக்கை பதில் விஷயம் மீண்டும் நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனவே சேவையகம் ஒரு ஹெச் சேவையகத்தை இயக்குகிறது பொதுவாக இதை ஹெச் டீ ஹெச் டீமான் என்று குறிப்பிடுகிறோம் இது சேவையகத்தில் இயங்குகிறது கிளையண்ட் என்பது ஒரு ஹெச் கிளையன்ட் கோரிக்கையை சரியாக அனுப்புகிறது எனவே உலாவி தரவை உருவாக்கி அதை விஷயத்திற்கும் சேவையக பதிலுக்கும் அனுப்பும் எனவே பரிவர்த்தனை மிகவும் எளிது ஒவ்வொரு கோரிக்கையும் விஷயத்தை ஒரு பதிலைப் பெறுகிறது இந்த பொதுவாக ஹெச் கோரிக்கை பதிலாகும் நிலையற்றது அதைச் செய்ய அதைக் கையாள வேறு சில விஷயங்களைச் செய்ய வேண்டும் கோரிக்கை மறுமொழி செய்திகள் நம்மிடம் என்ன இருக்கிறது இது மீண்டும் ஒரு நிலையான வடிவமாகும் அவற்றில் ஒரு வேண்டுகோள் வரி தலைப்புகளின் தொகுப்பு ஒரு வெற்று வரி மற்றும் பொருளின் உடல் உள்ளது செய்தியில் உள்ள உடல் எப்போதும் இல்லாமல் இருக்கலாம் மறுமொழி செய்தியின் போது மீண்டும் அது கோரிக்கையின் அடிப்படையில் நிலைக் கோடு என்ன தலைப்பு வரிகளின் தொகுப்பு வெற்று வரி மற்றும் செய்தியின் உடல் என்ற நிலைக் கோட்டைக் கொண்டுள்ளது மீண்டும் விஷயத்தில் செய்தி இல்லாதிருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் இது விஷயங்களின் அடிப்படை தொகுதி ஆனால் வெவ்வேறு வகையான கோரிக்கை பதில்கள் அல்லது வெவ்வேறு வகையான கருத்துகள் நிலை அறிக்கைகள் போன்றவை என்ன என்று நாம் மெதுவாக பார்ப்போம் நீங்கள் கோரிக்கை மற்றும் நிலைக் கோட்டைச் சொன்னால் எங்களிடம் என்ன இருக்கிறது கோரிக்கை வகை கோரிக்கை இருக்கும் யு எல் மற்றும் பயன்படுத்தப்படும் ஹெச் இதேபோல் நிலை விஷயத்தைப் பொறுத்தவரை அந்த ஹெச் பதிப்பு நிலைக் குறியீடு மற்றும் விஷயத்தின் நிலை சொற்றொடர் எங்களிடம் உள்ளன குறிப்பிட்ட நிலைக் குறியீடு 200 சொல்வது சரி வெற்றிகரமான நிலைக் குறியீட்டிற்கு பின்னர் அது போன்றது உங்களிடம் 404 அல்லது 4xx பிழை இருந்தால் அவை முதன்மை பிழை நிலை போன்றவை வெவ்வேறு ஹெச் முறைகள் உள்ளன ஒன்று கெட் முறை என்று கூறுங்கள் இது சேவையகத்திலிருந்து ஒரு ஆவணத்தைக் கோருகிறது அங்கு ஒரு ஹெட் முறை உள்ளது ஒரு ஆவணத்தைப் பற்றிய தகவல்களைக் கோருகிறது ஆனால் ஆவணம் சரியாக இல்லை போஸ்ட் முறை கிளையண்டிலிருந்து சேவையகத்திற்கு சில தகவல்களை அனுப்புகிறது புட் சேவையகத்திலிருந்து கிளையண்டிற்கு ஒரு ஆவணத்தை அனுப்புகிறது ட்ரெஸ் உள்வரும் கோரிக்கையை எதிரொலிக்கிறது கண்னக்ட் என்பது முன்பதிவு செய்யப்பட்ட முறை மற்றும் கிடைக்கக்கூடிய விருப்பங்களைப் பற்றி விசாரிக்கும் ஆப்ஷன் வெவ்வேறு முறைகள் உள்ளன நாங்கள் சிலவற்றைப் பற்றி விவாதிக்கிறோம் முதன்மையாக மிகவும் பிரபலமானவை கெட் ஹெட் போஸ்ட் புட் இவை மிகவும் பரவலாக பயன்படுத்த கூடியவை பிரபலம் மட்டுமல்ல மற்றைகளும் இருக்கின்றன என்று நான் சொல்ல வேண்டும் நிலைக் குறியீட்டைப் பார்த்தால் 100 என்பது கோரிக்கையின் ஆரம்ப பகுதி அது கோரிக்கையின் ஆரம்ப பகுதியாக பெறப்பட்டது கிளையன்ட் கோரிக்கையுடன் தொடரலாம் இது நிலைக் குறியீடு 101 என்பது மாறுதல் இது மேம்படுத்தல் தலைப்பில் வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளை மாற்ற கிளையன்ட் கோரிக்கையுடன் சேவையகம் இணங்குகிறது 2xx தொடரின் நிலைக் குறியீடு 200 ஆகும் கோரிக்கை வெற்றிகரமாக உள்ளது 201 உருவாக்கப்பட்டது 202 ஏற்றுக்கொள்ளப்பட்டது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அது உடனடியாக செயல்படாது 204 உள்ளடக்கம் இல்லை அதாவது உடலில் எந்த உள்ளடக்கமும் இல்லை எனவே உடலில் உள்ளடக்கம் இல்லை என்று உள்ளது மற்றும் 3xx தொடர் நிலை அறிக்கைகள் உள்ளன அவை முதன்மையாக நகர்த்தப்பட்டது நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக நகர்த்தப்பட்டது அல்லது இந்த வகை விஷயங்களை மாற்றியமைக்கவில்லை 4xx தொடர்கள் முதன்மையாக உள்ளன 3xx தொடர்கள் திருப்பிவிடப்படுகின்றன இங்கே நாம் பார்த்தது 1xx தொடர் முறைசாரா தகவல் இது தகவலைத் தருகிறது இது அதிகம் தகவல் நோக்கத்திற்கானது 2xx பெரும்பாலும் வெற்றியைப் புகாரளிக்கிறது 3xx திருப்பிவிட உள்ளது இது பக்கத்தின் எந்த வழிமாற்றம் அல்லது மாற்றம் அல்லது எங்காவது திருப்பிவிடும் 4xx என்பது கிளையன்ட் பிழை அல்லது மோசமான கோரிக்கை அங்கீகரிக்கப்படாத கோரிக்கை தடைசெய்யப்பட்டது காணப்படவில்லை முறைகள் அனுமதிக்கப்படுவதில்லை ஏற்றுக்கொள்ள முடியாது இவை கிளையன்ட் பிழையில் இருக்கும் கோரிக்கைகளின் தொகுப்பாகும் சேவையக பிழைகள் 5xx தொடர் உள் சேவையக பிழை செயல்படுத்தப்படவில்லை சேவை கிடைக்கவில்லை ஆகியவையாகும் இவை அனைத்தும் சேவையக பக்க பிழை எல்லாவற்றிற்கும் ஒரு நிலைக் குறியீடு உள்ளது அதை நீங்கள் ஏற்றுக் கொள்ளலாமா என்பதை நீங்கள் வைத்திருக்கும் போதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் இந்த வகையான பிழையைப் பார்க்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் அதைப் புரிந்துகொள்ள முடியும் 404 என்பது நாம் பெரும்பாலும் சொல்வது பெரும்பாலும் காணப்பட்ட பிழை வகை ஆவணம் வகை காணவில்லை என்பதாகும் தலைப்பு பார்த்தால் தலைப்பு பெயர் கோலோன் இடைவெளி மற்றும் தலைப்பு மதிப்பு இருக்கும் தலைப்பு என்பது வெவ்வேறு வகை தலைப்புகள் அதாவது கேச் கட்டுப்பாடு கேச்சிங் பற்றிய தகவல் தகவல்களைக் குறிப்பிடுகிறது இணைப்புகள் மூடப்படுமா இல்லையா என்பதை இணைப்பு காட்டுகிறது தேதி தற்போதைய தேதி எம் ஈ மேம்படுத்தல் மற்றும் பல இருக்கும் இது பெரும்பாலும் கோரிக்கை தலைப்பு இது கோரிக்கை தலைப்பின் கோரிக்கை வகை ஆகும் கோரிக்கை தலைப்பு மற்றும் பதில் அல்லது நிலை தலைப்பு ஆகியவற்றை நாங்கள் கண்டோம் இவை கோரிக்கை தலைப்பின் தொகுப்பு ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் எழுத்துக்குறி ஏற்றுக்கொள் குறியாக்கம் மற்றும் பல ஆகும் இன்னும் விரிவாக நீங்கள் பார்க்க விரும்பினால் ஆர்வமுள்ளவர்கள் எந்தவொரு நிலையான புத்தகத்தையும் அல்லது ஆர் சி ஐயும் ஒரு நல்ல இடமாகப் பார்க்க வேண்டும் ஏற்றுக்கொள் வரம்பு போன்று மறுமொழி தலைப்பு உள்ளது வயது ஆவணத்தின் வயது காட்டுகிறது பொது ஆதரிக்கப்படும் முறைகளின் பட்டியலை காட்டுகிறது பின்னர் மீண்டும் முயற்சிக்கவும் சேவையகம் கிடைக்கும் தேதியைக் குறிப்பிடும் சேவையகம் சேவையக பெயர் மற்றும் பதிப்பு எண்ணைக் காட்டுகிறது இவை வெவ்வேறு மறுமொழி தலைப்புகள் நிறுவன தலைப்புகள் செல்லுபடியாகும் முறைகள் உள்ளடக்க குறியாக்கத்தின் பட்டியலை அனுமதிக்கும் இவை நிறுவன உரிமையுடன் மிகவும் தொடர்புடையவை உள்ளடக்கம் நீளம் உள்ளடக்கம் வரம்பு உள்ளடக்கம் வகையான இது எப்போது காலாவதியாகிறது கடைசியாக மாற்றப்பட்ட தேதி ஆவணம் உருவாக்கப்பட்ட இடம் அல்லது ஆவணம் மேம்படுத்தப்பட்ட இடத்தை குறிக்கும் இவை வெவ்வேறு நிறுவன தலைப்புகள் கொண்டுள்ளது எனவே நாம் பார்ப்பது இது ஒரு சிறப்பான சேகரிப்பு அல்லது சிறப்பான கட்டளைகளின் தொகுப்பு அல்லது கட்டுப்பாடு உள்ளது அதனால்தான் அது பலவிதமான ஊடகங்களைக் கையாள முடிகிறது அல்லது பல்வேறு வகையான தரவு அல்லது பல்வேறு தகவல்கள் டபில்யு டபில்யு முழுவதும் உள்ளது நெட்வொர்க் முழுவதும் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த பதிப்பில் தரவு சேமிக்கப்படுகின்றன என்பதையும் ஒவ்வொரு தரவிற்கும் அவற்றின் சொந்த பேலோட் அல்லது தரவு சுமை இருப்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் பி க்கு சொந்த நேர சிக்கல்கள் உள்ளன அதாவது எவ்வளவு நேரம் உள்ளது அதாவது ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை நான் எவ்வளவு காலம் கோருகிறேன் என்று நினைக்கிறேன் பக்கம் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் அது ஒரு காலக்கெடு விஷயமும் இருக்கிறது எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வகை விநியோகிக்கப்பட்ட மற்றும் தளர்வான இணைந்த அமைப்பின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தில் நிறைய பிளாக்ஸ் இருக்க வேண்டும் அதைக் கையாளுவதை தலைப்புகள் மற்றும் பிற தகவல்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் இங்கே எடுத்துக்காட்டு அந்த புத்தகத்திலிருந்து மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு படத்தை மீட்டெடுப்பதக்கு ஸ்லைஸ் ஸ்ரர் ஸ்லைஸ் பின் ஸ்லைஸ் இமேஜ் 1 என்ற முறை பெறுகிறது இது கோரிக்கை வரி முறை மற்றும் விஷயத்தைக் காட்டுகிறது நாம் உதாரணமாக வந்தால் இது ஹெச் பதிப்பு 1 முறையைப் பெறுவதற்கான வேண்டுகோள் இது ஒரு படத்தைத் தேடுகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு பட வகை விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தலைப்பு விஷயம் பார்த்தால் வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடுத்தர வடிவம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவம் என்ன என்பதை இது காட்டுகிறது இது gif வகை அல்லது jpeg வகையின் படம் மற்றும் மறுமுனையில் உள்ளது இது 200 என்ற நிலை வெற்றி தலைப்பு என்பதை நினைவில் வைத்திருக்கிறது பின்னர் சேவையகம் தேதி என்ன வகையான சேவையகம் உள்ளடக்க நீளம் மற்றும் ஆவணத்தின் உடல் எவ்வளவு உள்ளது என்பது உள்ளது என்ன வகையான எம் ஈ பதிப்பு உள்ளது கோரிக்கை வரும் வழி இதுதான் ஐ விரிவாக்கினால் அது அப்படித்தான் இருக்கும் இதேபோல் மற்றொரு எடுத்துக்காட்டில் இது ஒரு கோரிக்கை மற்றும் இந்த எடுத்துக்காட்டு இது ஒரு இடுகை இந்த எடுத்துக்காட்டில் ஒரு வாடிக்கையாளர் சேவையகத்திற்கு ஒரு தரவை அனுப்ப விரும்புகிறார் இடுகை முறையைப் பயன்படுத்தவும் கோரிக்கை வரி போஸ்ட் யு எல் மற்றும் ஹெச் பதிப்பு 1 ஐக் காட்டுகிறது தலைப்பின் நான்கு வரிகள் உள்ளன கோரிக்கை உடலில் தகவல் உள்ளது நாம் என்ன பார்க்கிறோம் இது பட வகைக்கு எதிராக இடுகையிடுவது சில தரவு மற்றும் குறியீடு jpeg க்கான g மற்றும் அது உள்ளடக்கம் என்பது சில உள்ளடக்க நீளம் உள்ளது மறுபுறம் சேவையகம் 200 என்று பதிலளிக்கிறது அது கையாளக்கூடிய விஷயங்களின் வகையாகும் இது ஒரு பதில் செய்தியில் நிலைக் கோடு மற்றும் தலைப்பின் நான்கு வரிகள் உருவாக்கப்பட்ட ஆவணம் ஆகியன உள்ளன இது ஒரு சிஜிஐ ஆவணமாகும் இது ஒரு பொதுவான கேட் வே இடைமுக ஆவணத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பொருளின் உடலில் சேர்க்கப்பட்டுள்ளது இது ஒரு கோரிக்கை செய்தியாக வருகிறது அது செய்தியின் உடலுக்கான சிஜிஐ ஆவணமாக குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது இப்போது இணைக்கும் ஹெச் சேவையகத்தைப் பார்க்க நான் ஒரு டெல்நெட் வைத்திருக்க முடியும் டெல்நெட் பின்னர் பார்ப்பீர்கள் அது முதன்மையாக நிலைமை வேறு சில தொலைநிலை உள்நுழைவு வகை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது ஆனால் டெல்நெட் விஷயங்கள் பெயர் என்னிடம் இருக்க முடியும் www mhhe dot com dot 80 டெல்நெட் வைத்திருக்க முடியும் அது அடித்து மீட்டெடுக்க முயற்சிக்கும் குறிப்பிட்ட டெல்நெட் செயல்பாடு முதலியன தடுக்கப்படாவிட்டால் அது மீண்டும் பெறப்படும் என்ன அடிப்படை எனில் நான் அந்த குறிப்பிட்ட துறைமுகத்தில் பிற நெறிமுறைகளைப் பயன்படுத்த முடியும் மற்றும் துறைமுகத்தில் கேட்கும் ஹெச் சேவையகம் அல்லது சேவையகம் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் அது பதிலளிக்கும் இந்த வழக்கில் அதைச் செய்த பிறகு நான் ஏதாவது ஒன்றைப் பெறுவேன் என்பது உண்மையில் ஃபாரூஸன் புத்தகத்தின் தரவு தகவல்தொடர்புகளிலிருந்து வந்தது அதுதான் அங்குள்ள எடுத்துக்காட்டுகள் சேவையகம் அதற்கு பதிலளித்தது போர்ட் 200 மற்றும் முன்னும் பின்னுமாக உள்ளது இந்த விஷயத்தில் போர்ட் 80 கேட்கும் சேவையகம் தான் என்பதை இங்கே நாம் காண்கிறோம் இது மற்ற துறைமுகத்திலும் இருந்திருக்கலாம் அந்தச் செய்தியை ஏற்று அதற்கு மீண்டும் பதிலளிக்கும் வகையான கோரிக்கையை மற்ற நெறிமுறை மூலம் அனுப்புகிறேன் இது டெல்நெட் நெறிமுறை இது சாத்தியம் என்பது ஒரு உயர் உரை பரிமாற்ற நெறிமுறை ஆகும் சேவையகத்தில் ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்தைக் கேட்கும் சேவையகப் பக்கம் மேலும் கிளையன்ட் அல்லது கிளையன்ட் வாடிக்கையாளர்களுக்கு ஐபி மற்றும் விஷயங்களின் துறை எங்கே என்று தெரியும் அது விஷயத்துடன் இணைக்க விரும்பும் போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட துறைமுகத்துடன் இணைத்து முடிவைப் பெறும் மேலும் வெவ்வேறு வகையான நிலையாக இருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டது அது பெரும்பாலும் அது வெற்றிகரமாக இருக்கலாம் இல்லையெனில் பிழை இருந்தால் கொடியிடுவதில் பிழை இருக்க வேண்டும் மற்றும் விஷயங்களை காட்டப்படும் செய்து மற்றொரு பகுதி நீங்கள் பார்த்தால் அது வெவ்வேறு வகையான ஊடகங்களைக் கையாளக்கூடியது இது உரையை கையாள முடியும் இது உங்கள் வெவ்வேறு பதிப்பை விஷயத்தில் கையாள முடியும் இது படத்தை கையாள முடியும் இது வீடியோவைக் கையாள முடியும் குரலைக் கையாள முடியும் அது ஒரு சில வகையான எந்த ஹைப்பர் ஊடகம் வகை கையாள முடியும் தகவல்தொடர்பு அல்லது வடிவமைப்பு ஒரு குறிப்பிட்ட பொதுவான வடிவத்தில் உள்ளது எனவே கிளையன்ட் அல்லது உலாவியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அழகு எது எனில் அது இணையத்தை முழுவதும் அணுக முடியும் இதன் மூலம் இங்கே முடிப்போம் நாம் அடுத்தடுத்த விரிவுரையில் ஹெச் எல் மற்றும் பிற டெல்நெட் பற்றி சிறிது விவாதிப்போம்